அனைவருக்கும் வணக்கம் இந்த சொற்பொழிவில் பேரழிவு மீட்பு மற்றும் அதிலிருந்து சிறப்பாக மீண்டு வருதல் பற்றி பார்ப்போம் நாம் மக்களின் கண்ணோட்டத்தை சிறப்பாக மீண்டும் உருவாக்குதல்" என்று அழைக்கிறோம் இதில் புனரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு பணிகள் குறித்த சிலரின் முன்னோக்கை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் 2001ஆம் ஆண்டில் 1 மில்லியன் மக்கள் தொகை மற்றும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 28 நபர்கள் கொண்ட இந்தியாவில் மேற்கு பகுதியை சேர்ந்த குஜராத் மாநிலத்தில் உள்ள பூஜ் பகுதியில் மிகப் பெரிய பூகம்பம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் கல்வியறிவு விகிதம் 57 ஆக இருந்தது இதன் பரப்பளவு 44000 சதுர கிலோமீட்டர் குஜராத் பூகம்ப மறுவாழ்வு மற்றும் புனரமைப்பு பற்றி நான் பேச விரும்புகிறேன் இந்திய வானிலை ஆய்வுத் துறையின்படி 26th January 2001 ஆம் தேதி 6 9 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டது அந்த பூகம்பத்தின் மையப்பகுதி வடகிழக்கு பூஜ் நகரிலிருந்து வடகிழக்கில் 20 கிலோமீட்டர் தொலைவில் அது ஏற்பட்டது நடுக்கம் மற்றும் விளைவு மையப்பகுதியிலிருந்து 1500 கிலோமீட்டர் சுற்றளவில் உணரப்பட்டது மேலும் சுமார் 20000 பேர் இறந்தனர் மேலும் 1 60000 பேர் காயமடைந்தனர் இந்த பூகம்பத்தினால் அதிகமான சொத்து இழப்பும் ஏற்பட்டது வீட்டுத் துறை மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒன்றாகும் கட்சில் வீட்டுவசதிக்கான சேத மதிப்பீடு 2 5 லட்சம் ஆகும் வீடுகள் கட்டிடங்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் ஓரளவு சேதமடைந்துள்ளன 1 28 லட்சம் குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்தன அல்லது இடிந்து விழுந்தன மொத்த சேதம் 3 79 லட்சம் மனித உயிர் இழப்பு 20000 பேர் பலத்த காயமடைந்தது 20000 பேர் நபர் காயமடைந்தது 1 66 பேர் லட்சம் இது மிகப்பெரிய இழப்பாகும் கால்நடைகள் அதிக அளவில் இறந்து விட்டன குஜராத் பூகம்பத்தின் சில படங்கள் இங்கே உள்ளன அங்கு நிகழ்ந்த பேரழிவுகளை இங்கு நீங்கள் காணலாம்

பேரழிவு எல்லா இடத்திலும் நிகழ்ந்தது என்பதை இந்த படத்தின் மூலம் நீங்கள் அறியலாம் கிராமங்கள் தொலைதூர பகுதிகள் மற்றும் நகர்ப்புறங்களிலும் இது போன்ற பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அதை இங்கு நீங்கள் காணலாம்

நாம் இங்கு வீட்டுத் துறை குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறோம் குஜராத் பூகம்பத்திற்குப் பிறகு குஜராத் அரசு புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு கொள்கையை அறிவித்தது அங்கு இரு வகையான சலுகைகள் அளிக்கப்பட்டன முதல் சலுகையின் படி முற்றிலும் சேதமடைந்த கிராமங்களை இடமாற்றம் செய்வது 70 க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் ஓரளவு சேதம் அல்லது முழுமையாக சேதமடைந்தது எனவே அப்படிப்பட்ட சூழலில் இந்த கிராமம் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் அது அங்குள்ள உள்ளாட்சி அமைப்பான கிராமசபையின் ஒப்புதலைப் பொறுத்தது அங்குள்ள உள்ளூர் அரசாங்கம் பூகம்ப எதிர்ப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் மாநில அரசு தளவமைப்பு வடிவமைப்பு தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் பொருட்களின் கலவைகள் ஆகிய புனரமைப்புகளை வழங்கும் மேலும் எந்தவொரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கப் போகிறது என்றால் அவர்களின் பங்களிப்பு மொத்த செலவில் 50 ஆக இருக்க வேண்டும் இது இடமாற்றம் குறித்தது அடுத்தது கிராமம் ஓரளவு அல்லது முற்றிலுமாக இடிந்து விழுந்து பேரழிவிற்கு உட்பட்டு சேதமடைந்தால் மக்கள் வேறு இடத்திற்கு இடம்பெயர விரும்பவில்லை என்றால் கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அவர்கள் சொந்த வீடு கட்ட விரும்பினால் அரசாங்கம் அவர்களுக்கு நேரடியாக நிதி உதவி வழங்கும் அந்த சூழ்நிலையில் செலவில் 50 நேரடியாக உரிமையாளர்களுக்கு உதவியாக வழங்கப்படும் அதற்கு முன்பாக எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு குழு கணக்கிடும் பின்னர் அளிக்கப்பட்ட தொகை 3 கட்டங்களாக வழங்கப்படும் திட்டத்திற்கு அனுமதி கிடைத்தவுடன் 30 முதல் 40 வரை பணம் வழங்கப்படும் அதனை இந்த படத்தில் பார்க்கலாம் நீங்கள் இறுதி அளவை முடிக்கும்போது மற்றொரு 40 அல்லது 35 கிடைக்கும் முழு புனரமைப்பு முடிந்ததும் மீதமுள்ள பணம் உதவி ஆக வழங்கப்படும் நிலமற்ற விவசாயத் தொழிலாளிக்கு கட்டப்படும் வீடு பரப்பளவு 100 சதுர மீட்டர் மற்றும் கட்டுமானப் பகுதி 30 சதுர மீட்டர் கொண்டதாக இருக்கும் குறு விவசாயிகள் 1 ஹெக்டேர் நிலம் வைத்திருந்தால் அவர்களுக்கு 150 சதுர மீட்டர் நிலப்பரப்பு கிடைக்கும் அதில் 40 சதுர மீட்டர் கட்டுமான பகுதிக்கு உரியது சிறு விவசாயி 1 முதல் 4 ஹெக்டேர் வைத்திருந்தால் அவர்களுக்கு 250 சதுர மீட்டர் நிலப்பரப்பு கிடைக்கும் அதில் 40 சதுர மீட்டர் கட்டுமான பகுதிக்கு உரியது 4 ஹெக்டேருக்கு மேல் நிலம் வைத்திருந்தால் அவர்களுக்கு 400 சதுர மீட்டர் நிலப்பரப்பு கிடைக்கும் அதில் 50 சதுர மீட்டர் கட்டுமான பகுதிக்கு உரியது ஜி 5 முதல் ஜி 1 வரை சேத மதிப்பீட்டில் அவை வெவ்வேறு வகைகளைக் கொண்டுள்ளன வீடு முற்றிலுமாக அழிந்திருந்தால் அவர்கள் அந்த நேரத்தில் சதுர மீட்டருக்கு இந்திய ரூபாய் ரூ 3000 அதிகபட்சம் 1 லட்சம் வரை பெறலாம் மற்றும் பிற குடிசைகள் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் 7000 பெறலாம்

மக்களை மையமாகக் கொண்ட புனரமைப்பு மற்றும் புனர்வாழ்வுகளை உருவாக்குவது உண்மையில் குஜராத் புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பின் நோக்கங்களில் ஒன்று இங்கு குறிப்பிட்ட புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு பற்றிய 2 தொகுப்புகளில் இருந்து வேறுபட்ட புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு தொகுப்புகள் தோன்றக்கூடும் குஜராத்தின் புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு அணுகுமுறைகளில் இருந்து நாம் முக்கியமான 3 மாதிரிகள் அல்லது அணுகுமுறைகளை நாம் உண்மையில் எடுக்க முடியும் இரண்டாவது சர்வேயின்படி அது உரிமையாளரால் இயக்கப்படும் அணுகுமுறையாகும் இதன்படி இந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் தனது சொந்த வீடு கட்ட முடிவு செய்தார் என்றாள் அவர் அரசிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களது சொந்த வீட்டை கட்டிக் கொள்ளலாம் பொருள் மற்றும் சமூக உள்கட்டமைப்புகளை நிறுவவும் மீண்டும் உருவாக்கவும் அரசாங்கம் அவர்களுக்கு உதவும் அரசாங்கத்திடமிருந்து உதவி பெறுவதன் மூலம் உரிமையாளர்கள் தங்கள் வீட்டை தானாகவே கட்டிக்கொள்ளலாம் இதற்கு அவர்கள் தங்களது சொந்த பணத்தையும் அளிக்கலாம் உரிமையாளரால் இயக்க படுதல் என்று அழைக்கப்படுகிறது ஓ அல்லது ஒப்பந்தக்காரரால் இயக்கப்படும் அணுகுமுறை இதில் இரண்டு வகை உள்ளது ஒன்று பொருளை மையமாகக்கொண்ட அணுகுமுறை மற்றொன்று மக்களை மையமாகக் கொண்ட அணுகுமுறை பொருளை மையமாகக்கொண்ட அணுகுமுறை என்பது முக்கியமாக தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது ஏஜென்சியால் இயக்கப்படுகிறது மக்களை மையமாகக் கொண்ட அணுகுமுறை என்பது மக்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் இடையிலான கூட்டாண்மை ஒத்துழைப்பு போன்றது இந்த படத்தின் மூலம் மூன்று வகையான மாதிரிகள் இருப்பதை நாம் காணலாம் ஓ அல்லது ஒப்பந்தக்காரரால் இயக்கப்படும் அணுகுமுறை ஒன்றாகும் தொகுப்பு எண் 1 இலிருந்து என்ஜிஓ இயக்கப்படும் மற்றும் சமூக தன்னார்வ தொண்டு கூட்டு அணுகுமுறை என இரண்டு உள்ளன தொகுப்பு எண் 2 உரிமையாளரால் இயக்கப்படுகிறது குஜராத்தில் பேரழிவுக்குப் பின் பலவிதமான இழப்பீடுகள் வழங்கப்பட்டன இறந்த ஒவ்வொரு நபரின் உறவினருக்கும் ரூ 1 லட்சம் வழங்கப்பட்டது வீட்டு கருவிகள் வாங்க ஒரு குடும்பத்திற்கு ரூ 1250 ரூபாய் வழங்கப்பட்டது கால்நடைகள் இறந்தால் ஆடு என்றால் 150 காளை என்றால் 750 ரூபாய் மாட்டு என்றால் 2500 போன்ற பல்வேறு அளவுகளில் பணம் வழங்கப்பட்டது தங்குமிடம் புனரமைப்பு பற்றி இங்கே சில அறிக்கைகள் மொத்தமாக அழிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 156000 கட்ச் பகுதியில் இருந்த வீடுகளை விட சற்றே அதிகமாக இருந்தது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் திட்டமிடப்பட்டது 50000 இப்போது 2003 ஆம் ஆண்டில் கட்டுமானத்தின் கீழ் இருந்த வீடுகள் 6000 ஐ விட சற்று அதிகமாக இருந்தது நிறைவடைந்த வீடுகள் கிட்டத்தட்ட 40 ஆயிரம் அதை விட குறைவாக இருந்தது அடிப்படையில் உரிமையாளரால் இயக்கப்படும் சுய கட்டுமானம் 96000 முதல் 97000 வரை இருக்கும் கட்டப்பட்ட மொத்த வீடுகள் அந்த நேரத்தில் 135000 ஆகும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைப் பொறுத்தவரையில் பெரும்பாலும் 56 அதே இடத்தில்தான் இருந்தது ஆனால் அதிக எண்ணிக்கையிலான இடமாற்றம் செய்யப்பட்ட வீடுகளும் இருந்தன உரிமையாளரால் இயக்கப்படும் அல்லது சுயமாக கட்டமைக்கப்பட்ட வீடுகள் பெரும்பான்மையானது அதே இடத்தில் இருந்தது 22 மட்டுமே இடமாற்றம் செய்யப்பட்ட கட்டிடங்கள் மொத்தம் உள்ள 102 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் 100 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டன அவற்றில் 65 பொது தனியார் கூட்டாண்மை திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன அவற்றில் 35 உள்ளூர் மக்களிடம் அதிக உதவி பெறாமல் சுயாதீனமாக செயல்படுகிறார்கள் 2003 ஆம் ஆண்டளவில் மொத்த வீட்டுவசதித் தேவையின் 82 பணிகள் நிறைவு அடைந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது 96000 அல்லது அதற்கு மேற்பட்டவை G4 மற்றும் G5 சேதமடைந்த வகையின் கீழ் உரிமையாளரால் இயக்கப்படும் அல்லது சுய கட்டுமான வீடு ஆகும் மேலும் 31000 வீடுகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் புனரமைக்கப்பட்டவை புதிய வீடுகளின் அறைகளில் என்ன மாறுபாடு இருந்தது அது அதிகரித்ததா குறைந்துவிட்டதா அப்படியே இருக்கிறதா தன்னார்வ தொண்டு நிறுவனம் கட்டும்போது சுமார் 20 முன்பு அவர்களிடம் இருந்ததை விட அதிக கட்டமைக்கப்பட்ட பகுதி இருந்தது பெரும்பாலான வழக்குகள் ஒரே மாதிரியானவை ஆனால் 20 அதிகரிப்போடு ஒப்பிடும்போது கணிசமாக 27 குறையவும் செய்திருந்தது பெரும்பாலான நிகழ்வுகளில் உரிமையாளரால் இயக்கப்படும் விஷயத்தில் மொத்த பரப்பளவு அதிகப்படியாக அதிகரிக்கவில்லை அதிகமாகக்குறையவும் இல்லை புனரமைப்பு வீடுகளின் பயன்பாட்டை பற்றி இங்கு பார்ப்போம் அவர்கள் உண்மையிலேயே இந்த வீடுகளைப் பயன்படுத்துகிறார்களா என்று 2003 ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட அபியன் கணக்கெடுப்பின்படி பார்த்தாள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கட்டிய வீடுகளை கணிசமாக மக்கள் பயன்படுத்துகின்றனர் உரிமையாளரால் இயக்கப்படுகின்றன தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கட்டிய வீடுகளை 20 மக்கள் பயன்படுத்துவதில்லை இந்த அட்டவணையையில் நீங்கள் பெரும்பாலும் 200 முதல் 350 வரை காணலாம் இது வெறும் 50 ஆகும் இது 350 முதல் 450 அல்லது அதற்கு மேற்பட்டது இது மொத்த பங்குகளில் 60 ஆகும் இது சுமார் 35 அல்லது அதற்கு மேற்பட்டது இந்த வீடுகளின் புனரமைப்பு மூலம் மக்களின் திருப்தி நிலை என்னவாக இருந்தது என்று பார்ப்போம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் புனரமைக்கப்பட்ட வீடுகளின் மூலம் 80 மக்கள் திருப்தி அடைந்துள்ளார்கள் அதுபோல உரிமையாளரால் இயக்கப்பட்ட அல்லது புனரமைக்கப்பட்ட வீடுகளின் மூலம் 90 ஆட்கள் திருப்தி அடைந்துள்ளார்கள் ஓ வின் கருத்துப்படி இது பள்ளிகள் பெரும்பாலும் ஒழுங்காகவும் சில சமயங்களில் ஒழுங்கற்ற தாகவும் உள்ளது இங்கே ஒரு சதுர அடிக்கு ஒரு யூனிட் செலவின் பட்டியல் உள்ளதை பார்க்கலாம் நாம் ஆய்வுகளை 3 இடங்களில் நடத்தினோம் வெவ்வேறு அணுகுமுறைகள் மற்றும் மாதிரிகள் மற்றும் அவற்றின் வழக்கு ஆய்வுகள் கொண்டு இதை நான் விளக்க விரும்புகிறேன் பூஜிலிருந்து தெற்கே 52 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹஜாபரில் என்ஜிஓ ஏஜென்சி இயக்கப்படும் அணுகுமுறை மூலம் வீடுகள் புணர் அமைக்கப்பட்டன இந்த கிராமம் விவசாய நிலம் உட்பட மொத்தம் 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது மக்கள் தொகை 720 வீட்டு அளவு 6 5 கல்வியறிவு 35 கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் அவர்களின் பிரதான தொழில் ஆகும் இந்த கரிம குடியிருப்புகளை காணலாம் இது ஹஜாபரின் பழைய குடியேற்றமாக இருந்தது மஞ்சள் நிறங்கள் குடியிருப்பு பகுதி இந்த பச்சை நிறம் விவசாய பகுதிகள் மற்றும் நீலமானது பொது மற்றும் அரை பொது பகுதிகளை குறிக்கிறது இப்போது சமூகங்களின் வினியோகம் எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம் பிரிக்கப்பட்ட சமூகமாகிய ஹரிஜான்கள் மற்றும் முஸ்லிம்கள் நகரத்தின் புறநகர் பகுதியில் வசிக்கிறார்கள் அவர்கள் ஒரு பிரிவில்வாழவே விரும்புகிறார்கள் மேலும் மகேஷரி என்னும் ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரு துறையில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் குழுக்களாக இருப்பதை நாம் காணலாம் மின் இணைப்பு கல்வி வசதிகள் ஒரு தொடக்கப்பள்ளி சுகாதார வசதிகள் ஒரு சுகாதார மையம் பஞ்சாயத்து கட்டிடம் மற்றும் இரண்டு கோவில்கள் மற்றும் ஒரு மசூதி அனைத்தும் அழிக்கப்பட்டன 80 சதவீதத்திற்கும் அதிகமான வீடுகள் 2001 பூகம்பத்தில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன இந்த தள அமைப்பைப் பாருங்கள் இது பூகம்பம் வருவதற்கு முன்பாக இருந்தது மற்றும் இந்த தளவமைப்பு புதிதாக உருவாக்கிய கிராமத்தின் தளவமைப்பு கைவிடப்பட்ட இடங்கள் மஞ்சள் நிறத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன அவற்றை நீங்கள் இங்கு பார்க்கலாம் சில மக்களுக்கு இந்த நிலங்களின் மேல் உரிமை இல்லை அதாவது அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் இல்லை அதுபோலவே பலர் இடமாற்றம் செய்யவில்லை இது புதிதாக கட்டப்பட்ட வீடுகளில் வாழ்பவர்களின் எண்ணிக்கை இந்த படத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீடு காலியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்போது உள்ள இந்திய மதிப்பின்படி ஒரு வீடு கட்டுவதற்கான தொகை ஒரு லட்சத்து 20 ஆயிரம் ரூபாய் அது அப்போது இருந்த பெரிய தொகையாகும் மஞ்சள் நிறத்தில் உள்ள பகுதி மட்டுமே வாழ்வதற்கு உரியது முற்றிலும் மாறுபட்ட தளவமைப்பு இருந்ததால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் அங்கு இடமாற்றம் செய்யவில்லை அவர்களுக்கு ஆரம்ப சுகாதார மையம் உள்ளது ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்துவதில்லை ஆயுர்வேத சுகாதார மையம் உள்ளது ஆனால் அதையும் மக்கள் பயன்படுத்துவதில்லை இங்குள்ள ஆரம்ப பள்ளி மிகவும் நன்றாக இயங்குகிறது இதனை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் பஞ்சாயத்து கட்டிடம் புனரமைக்கப்பட்டது மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன அதிக வசதி படைத்தவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து புணர் அமைக்கப்பட்ட பகுதிக்கு செல்லவில்லை அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் மட்டும் தங்கள் சொந்த வீடுகளை சரி செய்து கொண்டனர் நிலத்தின் மீது உரிமை இல்லாதவர்கள் அங்கு தற்காலிகமாக வீடு அமைத்துக் கொண்டார்கள் அல்லது தற்காலிகமாக கிடைத்த வீடுகளில் தங்கிக் கொண்டார்கள் அவர்கள் புணரமைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை மற்றும் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் யாரும் இல்லாமல் காலியாக இருந்தன இந்துஸ்தான் பெனவலண்டால் புணர்அமைக்கப்பட்ட இந்த வீடுகளை மக்கள் விரும்பவில்லை ஏனெனில் இந்த மக்கள் ஒன்றாக வாழ விரும்பினர் இந்த புதிய இரும்பு கட்டம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அந்த மக்களுக்கு எந்த ஒரு பயிற்சி திட்டமும் இல்லை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவி ஒதுக்கீடு மற்றும் முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் நேரடியாக வழங்கப்பட்டது முடிவெடுக்கும் விஷயங்களில் கிராம மக்களை உட்படுத்தவில்லை அரசாங்கம் புதிய தளத்திற்கான நிலத்தை வழங்கியுள்ளது ஆனால் கிராம மக்கள் அதில் எந்த பகுதியையும் பகிர்ந்து கொள்ளவில்லை அவர்கள் எந்த பங்களிப்பும் அளிக்கவில்லை நிதிரீதியாக மக்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை புணர் அமைப்புகளுக்கு அவர்கள் எந்த உதவியும் செய்யவில்லை அதாவது அவர்கள் பங்களிப்பும் இல்லை உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து கட்டுமான பொருட்கள் அனைத்தையும் காண்ட்ராக்டர் வெளியிலிருந்து வாங்கினார் இது முற்றிலுமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மக்களின் பங்களிப்பு இன்றி வடிவமைக்கப்பட்ட தாகும் இந்த வீடுகளை கட்டிமுடிக்க ஒரு வருடம் 2 மாதங்கள் ஆகின இது பெண்களின் பங்களிப்பு எதுவும் இல்லை மேலும் 40 சதுர மீட்டர் உள்ள ஒரு வசிக்குமிடம் கட்டுவதற்கு ஆகும் செலவு ரூபாய் ஒரு லட்சம் அதுபோல 30 சதுர மீட்டர் என்றால் அதற்கான செலவு ரூபாய் 80000 ஓ மற்றும் சர்பஞ்ச் ஆகியவை புனரமைப்பு பணிகளை கண்காணித்தன ஆனால் பெரும்பாலான முடிவு என் ஓ உடையதாகும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் வடிவமைத்த திட்டத்தில் உள்ளூர் வளங்களைப் பயன்படுத்தவில்லை போதுமான பயிற்சி திட்டமும் இல்லை ஒவ்வொரு அம்சத்தையும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தன்னிச்சையாக தீர்மானிக்கிறது என்பதை இங்கே நாம் காண்கிறோம் மிகவும் பலவீனமான நிறுவன அமைப்பு மற்றும் தங்கள் உரிமைக்கான உரிமை இல்லாததால் மக்கள் இதை மறுக்கிறார்கள் மேலும் இதில் போதுமான கண்காணிப்பும் இல்லை இந்த திட்டம் மிகவும் அதிக செலவு மற்றும் அதிக நேரம் எடுத்தது ஆனால் இது சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை கிராம மக்கள் இதனை முற்றிலுமாக நிராகரித்தனர் மக்களின் விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த திட்டம் உதவவில்லை மற்றும் வீடுகள் மோசமாக பராமரிக்கப்படுகின்றன ஒப்பந்த உந்துதல் அணுகுமுறையின் போது சமூகங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கிடையிலான அவநம்பிக்கை மற்றும் கல்வி இல்லாமை ஆகியவற்றை அதிகரித்து வருகிறது இது உண்மையில் அவர்களின் பாதிப்பு ஆகும் பூஜிலிருந்து 100 கிலோமீட்டர் வடக்கே உள்ள லூடியா கிராமம் சமூக தன்னார்வ தொண்டு கூட்டாண்மை அணுகுமுறையில் உள்ளது இதன் பரப்பளவு 5 சதுர கிலோமீட்டர் முக்கியமாக ஹரிஜான்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் மொத்த மக்கள் தொகை 1800 கல்வியறிவு விகிதம் 35 ஆக இருந்தது மேலும் கால்நடை வளர்ப்பு மரம் செதுக்குதல் மற்றும் சாகுபடி ஆகிய தொழில்களும் இருந்தன கால்நடை வளர்ப்பு மற்றும் மர வேலைகள் போன்றவற்றில் பெரும்பாலான மக்கள் ஈடுபடுவதை நீங்கள் காணலாம் அவர்களில் 50 கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் 20 விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் சமூகத்தின் பரவலையும் பாருங்கள் இதில் பாகுபாடு உள்ளதை நீங்கள் உணரலாம் ஹரிஜான்கள் இருக்கிறார்கள் இங்கே முஸ்லிம்கள் உள்ளனர் மேலும் 2500 முதல் 5000 வரை இந்திய ரூபாயைச் சுற்றி ஒரு ஏழை சமூகம் உள்ளது இது முழு பை விளக்கப்படத்தில் கிட்டத்தட்ட 90 பகிர்ந்து கொண்டது மின்சாரம் கல்வி வசதிகள் ஒரு தொடக்கப்பள்ளி ஆகிய அனைத்தும் இந்த பூகம்பத்தால் பேரழிவிற்குள்ளானது லுடியா கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை இங்கு பார்க்கலாம் பூங்காஸை முற்றிலுமாக அழித்தது 5 அதேசமயம் கச்சா பக்கா வீடு மிகவும் அதிகமாக இருந்தது சிறிய சேதம் அல்லது பழுதுபார்க்கக்கூடிய சேதம் அல்லது சரிசெய்ய முடியாத சேதம் பூங்காக்களுக்கு ஏற்பட்டுள்ளன கச்சா பக்கா வீடுகளில் இது பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளது அதேசமயம் அது 5 முதல் 7 வரை மட்டுமே மொத்தம் 235 வீடுகள் புனரமைக்கப்பட்டன பூகம்பம் மற்றும் சூறாவளியின் பாதிப்பைத் தாங்கக்கூடிய மற்றும் பூகம்பத்தால் குறைந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய பூங்காஸ் பாணி கட்டிடங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் புனரமைக்கப் பட்டன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 பாரம்பரிய பூங்காஸ் வழங்கப்பட்டன தனி கழிப்பறை மற்றும் குளியலறைக்கான வசதிகளுடன் இந்த பூங்காஸ் மற்றும் சவ்கி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் புனரமைக்கப் பட்டன ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 பூங்காஸ் 1 சவ்கி மற்றும் ஒரு கழிப்பறை மற்றும் கிராமத்தின் வழியாக 170 மீட்டர் மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டன இப்போது மும்வாரா குழு நீர் வழங்கல் திட்டத்தால் தண்ணீர் வழங்கப்படுகிறது இதனால் கிராமவாசிகள் தொடர்ந்து நீர் பெறுகிறார்கள் 11 வீடுகள் மற்றும் 2 தொடக்கப் பள்ளிகளுக்கு தொலைத்தொடர்பு வழங்கப்பட்டது மற்றும் அங்கன்வாடிக்கள் புனரமைக்கப்பட்டன அனைத்து பள்ளிகளும் லூடியாவில் புனரமைக்கப்பட்டன அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர் அவர்களின் உறவினர் கட்டமைப்பை அல்லது அவர்களின் குல அமைப்பை விரிவு படுத்தும் விதத்தில் அவர்கள் மிக நெருக்கமான ஒரு சுற்றுப்புறத்தை உருவாக்கினர் அதன்படி அவர்கள் குழுவை ஒரு கிளஸ்டராகப் பிரித்தனர் கிராம மக்களால் புதிய கிராம அமைப்பு நன்கு திட்டமிடப்பட்ட தன் காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தங்கள் சொந்த வீடுகளை கிராம மக்கள் தாங்களே வடிவமைத்து உள்ளனர் அதனால் அவர்கள் வாழும் இடம் நல்ல விதத்தில் பராமரிக்கப்படுகிறது செலவு மிகவும் குறைவாக இருந்தது இங்கே ஒரு படத்திற்கு ஒரு கோப்பு உள்ளது அதன்படி அந்த நேரத்தில் ஒரு தங்குமிடத்திற்கு 56000 இந்திய ரூபாய் மட்டுமே 40 குடியிருப்பு அலகுகள் மின்மயமாக்கப்பட்டு தொலைபேசி வசதி வழங்கப்பட்டது மற்றும் மக்கள் புனரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு பணிகளில் பங்கேற்றனர் முடிவெடுக்கும் பணியில் ஈடுபடும் மக்கள் அவர்கள் தங்கள் சொந்த வீடுகளை வடிவமைக்கிறார்கள் இந்த வீடுகளை கட்ட 2000 ரூபாய் வழங்கப்பட்டது முஸ்லிம்கள் ஹரிஜன்களுக்கு நிலத்தை வழங்கினர் பதிலுக்கு ஹரிஜன்கள் தங்கள் சொந்த உழைப்பைக் கொடுத்தனர் உழைப்பு கட்டுமானப் பொருட்களை ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு உறுப்பினரும் வழங்க வேண்டும் உள்ளூர் கட்டுமானப் பொருட்களான சூரிய உலர்ந்த செங்கற்கள் கிப் வைக்கோல் பாபூல் மரத்தின் கிளைகள் பயன்படுத்தப்பட்டன தங்குமிடம் மிகச் சிறந்த நீர் வழங்கல் மற்றும் ஒரு பூங்காஸ் இன் விலை சுமார் 22000 மற்றும் ஒவ்வொரு குடியிருப்பு பிரிவின் செலவும் 55000 மட்டுமே இதுபோன்ற பல காரணங்களால் இந்த திட்டத்தின் மூலம் மிகுந்த திருப்தி அடைந்த பெண்களும் இதில் பங்கேற்றனர் முழு திட்டமும் 7 மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டது அவர்களிடம் இருந்த சிறந்த கிராம அளவிலான அமைப்பு உள்ளூர் திறமை உழைப்பு நிலம் கட்டுமானப் பொருட்கள் மற்றும் கிராமவாசிகளால் வடிவமைக்கப்பட்ட பணம் ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பயிற்சித் திட்டத்தை நடத்தினர் கண்காணித்தனர் எனவே அவர்களுக்கு குறைந்த விலையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் பூகம்பத்தைத் தடுக்கும் கட்டிடம் உள்ளது மொத்த மக்கள் தொகை 1000 உள்ள பூஜிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிட்டா கிராமத்தில் உரிமையாளரால் இயக்கப்படும் அணுகுமுறை பின்பற்றப்பட்டது இதற்கு முன்பாக அங்கு இருந்த அமைப்பை பாருங்கள் அவற்றில் சில வணிக நிறுத்தங்கள் கட்டிடம் நில பயன்பாடு மற்றும் பெரும்பாலான குடியிருப்பு மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இது இந்த 3 கிராமங்களில் மிகப்பெரிய கிராமமாக இருந்தது இது கிராம பேருந்து நிறுத்தமாக இருந்தது இங்கு பன்ஷாலி பைஷ்நாப் கட்பி சமூகங்களின் விநியோகம் நிறைய இருப்பதைக் காணலாம் இப்போது கிராமங்களின் தொழில் விநியோகம் எவ்வாறு உள்ளன என்பதை பார்ப்போம் அவர்கள் பெரும்பாலும் விவசாயி மற்றும் விவசாயத் தொழிலாளர்களாக உள்ளனர் சுயதொழில் செய்பவர்கள் கூலித் தொழிலாளர்களும் உள்ளனர் 12 வர்த்தகர்கள் 26 பணக்காரர்கள் 14 மக்களுக்கு 10000 ரூபாயை விட அதிக வருமானம் உள்ளது கிட்டத்தட்ட 33 சதவீதம் மக்கள் ஏழைகள் இது புக்கா ஹவுஸ் அல்லது கான்கிரீட் வீடு உடைந்திருப்பதைக் காட்டுகிறது பூகாக்கள் பூகம்பத்தின் எந்த பாதிப்பும் இல்லாமல் அங்கேயே இருக்கிறது இங்கே வீடுகளின் சேத அளவை நீங்கள் காணலாம் கல்வி வசதிகள் சுகாதார வசதிகள் செய்யப்பட்டன எனவே மக்கள் அரசாங்கத்திடம் இருந்து பெற்ற பணத்துடன் தங்களது பணத்தையும் இணைத்து வீடுகளை புணர் அமைத்தனர் இது பூகம்பத்திற்குப் பிறகு கட்டப்பட்ட தாக்கர் வீடு கிராமத்தில் 153 மீட்டர் இணைப்புகள் இருந்தன தற்போது நீர் வழங்கும் மூன்று டேங்கர்கள் உள்ளன அவர்கள் பள்ளி பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் மத கட்டிடங்கள் ஆகியவற்றை புனரமைத்தனர் பயிற்சி திட்டம் எதுவும் அளிக்கப்படவில்லை ஆனால் மக்கள் தங்கள் சொந்த வீட்டை தானாகவே கட்டிக்கொண்டனர் மக்கள் அரசாங்கத்திடம் இருந்து கடன் பெறவில்லை மாறாக அரசாங்கத்திடம் மீதமிருந்த பணத்திலிருந்து உதவிகளைப் பெற்றனர் மேலும் தங்கள் சொந்த பணத்தையும் வழங்கினர் இதில் 28 சதவீதம் சொந்த பணமாகும் அவர்கள் முறையான நிறுவனத்திடமிருந்தும் கடனைப் பெறுகிறார்கள் மகாஜனின் சமூகம் சொந்த உள்ளூர் மன்னர்கள் உறவினர்கள் ஆகியோரும் பணத்தை வழங்கினார்கள் வெவ்வேறு வகையான நிதிப் பங்களிப்பை இதில் பார்க்கலாம் இந்த அடர்ந்த நிறத்தில் உள்ளதை பாருங்கள் அவர்கள் 50000 அல்லது 30000 ஆயிரத்துக்கும் அதிகமான பணத்தை தங்கள் சொந்த வீட்டிற்காக செலவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம் உழைப்பின் பங்களிப்பை இந்த படத்தில் பாருங்கள் பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த உழைப்பை வழங்கவில்லை ஆனால் அவர்கள் கூலிக்கு ஆட்களை வேலைக்கு அமர்த்தினார்கள் மேலும் ஹரிஜனங்கள் மற்றும் சில கீழ் ஜாதியை சேர்ந்த மக்கள் அவர்கள் அவர்கள் தங்கள் சொந்த கட்டுமானங்களுக்காக உழைப்பை வழங்கினர் அவர்கள் சொந்த வீடுகளை அவர்களே கட்டிக்கொண்டனர் அதனால் திருப்தியும் அடைந்தனர் மேலும் அதை நன்கு பராமரிக்கின்றனர் 50 புனரமைப்பு நான்கு முதல் ஆறு மாதங்கள் நடைபெற்றது சுவருக்கு கான்கிரீட் தொகுதிகள் செங்கல் மற்றும் கற்களை பயன்படுத்தி உள்ளனர் உரைகளுக்கு பெரும்பாலும் ஆர் சி சி மேலும் உள்ளூர் ஓடுகள் மண் ஆகியவற்றை தரையில் 35 சிமென்ட் 73 பயன்படுத்துகின்றனர் செலவு ஒரு உரிமையாளரிடம் இருந்து மற்றொரு உரிமையாளருக்கு மாறுபடும் சில தருணங்களில் அது மிகக் குறைந்து 50000 முதல் ஒரு லட்சம் வரையில் ஆகவும் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் அதிகத் தொகையாக 1 5 லட்சமாகவும் மற்றும் அதற்கு அதிகமாகவும் உள்ளது மக்கள் அனைவரும் இருப்பிடம் மற்றும் மின்சார சேவையில் திருப்தி கொண்டுள்ளனர் ஆனால் அவர்கள் பொது கட்டமைப்பில் மகிழ்ச்சியடையவில்லை சிலர் அரசாங்கத்திடமிருந்து பணத்தை பெற்றனர் அதை பயன்படுத்தவில்லை மற்ற நோக்கத்திற்காக பயன்படுத்தினர் எனவே குறைவான கண்காணிப்பு உள்ளது மற்றும் உயர் வர்க்க மக்கள் மிகவும் குறைவு ஆனால் அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து அதிக உதவிகளைப் பெறுகின்றனர் அதேசமயம் தாழ்ந்த வர்க்க மக்களே பெரும்பான்மையாக உள்ளனர் ஆனால் கணக்கெடுப்பின்படி அவர்கள் குறைந்த உதவிகளையே பெறுகின்றனர் மற்றும் அபியான்னின் கணக்குப்படி இந்த கிராமத்தில் 60 சதவீத வீடுகள் மட்டுமே பூகம்பத்தை எதிர்க்க வல்லது எனவே உள்ளூர் வளத்தை பயன்படுத்தாமை பலவீனமான நிர்வாக அமைப்பு போதிய பயிற்சி மற்றும் கண்காணிப்பு இல்லாமை முடிவெடுப்பதில் உயர்சாதியினரின் மேலாதிக்கம் எனவே அவை அதிக விலை கொண்ட நீண்ட கால பாதிக்கப்படக்கூடிய கட்டமைப்பைக் கொண்டுள்ளது விழிப்புணர்வு இல்லாமை மற்றும் உள்ளூர் வளத்தை பயன்படுத்துபவர்களுக்கு இது குறைவான பாதிப்பையே உருவாக்குகிறது அவை குறைந்த விலையில் சமூகத்தினரால் ஏற்றுக்கொள்ளக் கூடியதாகவும் இருக்கும் மாதிரி என்பதை கண்டுபிடித்துள்ளோம் எனவே சமூக தன்னார்வலர்களின் அணுகுமுறைதான் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்படுகிறது என்று நாம் கூறலாம் மிக்க நன்றி